இப்போது வரை நான் வளைவுகளைப் பற்றி படித்தோம் பின்னர் உருவாக்கப்படும் தரவு புள்ளிகளைப் படித்தோம் அந்த தரவு புள்ளிகளிலிருந்து இந்த வளைவுகளை உருவாக்க முயற்சிக்கிறோம் கணித ரீதியாக குறிப்பிட முடியாத விஷயங்கள் செயற்கை வளைவுகள் என அழைக்கப்படுகின்றன எனவே வளைவுகளை இரண்டாகப் பிரிக்கலாம் ஒன்று பகுப்பாய்வு மற்றும் இன்னொன்று செயற்கை பகுப்பாய்வு வழிமுறைகள் அங்கு சமன்பாட்டின் தெளிவான வரையறை உள்ளது எனவே சமன்பாட்டிற்கு தெளிவான வரையறை இல்லாதபோது நாம் செயற்கை வளைவுகளுக்கு செல்கிறோம் தரவை உள்ளிடுவது எளிதானது மற்றும் வடிவமைக்கப்பட வேண்டிய வளைவுகளின் தொடர்ச்சியைக் கட்டுப்படுத்துவது எளிது வளைவைக் குறிக்கும் தரவுக்கு மிகக் குறைந்த கணினி சேமிப்பிடம் தேவை கணக்கீட்டு சிக்கல் இல்லாதது மற்றும் கணிப்பு நேரம் வேகமானது ஹெர்மைட் க்யூபிக் ஸ்ப்லைன் பெசியர் வளைவுகள் பி ஸ்பைலைன் வளைவுகள் பகுத்தறிவு பி ஸ்பைலைன் வளைவுகள் ஹெர்மைட் க்யூபிக் ஸ்ப்லைன் ஹெர்மைட் க்யூபிக் ஸ்ப்லைன் என்பது வளைவுகளின் பொதுவான வடிவமாகும் அவை செங்குத்துகளின் தொகுப்பின் மூலம் வரையறுக்கப்படுகின்றன ஸ்ப்லைன் என்பது ஒரு வளைவின் வடிவவியலின் ஒரு குறிப்பிட்ட அளவுரு பிரதிநிதித்துவமாகும் இது ஒரு குறிப்பிட்ட அளவுரு தொடர்ச்சியுடன் உள்ளது எனவே நான் க்யூபிக் என்று சொன்ன தருணம் இது மூன்றாவது வரிசையில் உள்ளது ஹெர்மைட் க்யூபிக் ஸ்ப்லைனின் ஒவ்வொரு பிரிவும் C2 தொடர்ச்சியைப் பராமரிக்க ஒரு அளவுரு கியூபிக் பல்லுறுப்புக்கோவால் தோராயமாக மதிப்பிடப்படுகிறது ஹெர்மைட் க்யூபிக் ஸ்ப்லைனின் அளவுரு சமன்பாடு பின்வருமாறு விரிவாக்கப்பட்ட வடிவத்தில் அதே சமன்பாட்டை இவ்வாறு குறிப்பிடலாம் இங்கே u என்பது ஒரு அளவுரு மற்றும் Ci என்பது பல்லுறுப்புக்கோட்டு குணகங்கள் எனவே நீங்கள் எளிய வடிவத்தில் அல்லது இயற்கணித வடிவத்தில் அல்லது நீண்ட கை வடிவத்தில் வேலை செய்ய விரும்பினால் இதை நாம் எடுத்துக்கொள்வோம் ஆனால் கணினிகளில் இதை எப்போதும் மெட்ரிக்ஸ் வடிவமாக மாற்ற முயற்சிக்கிறோம் பொதுவாக ஹெர்மைட் கியூபிக் ஸ்ப்லைன் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது பெசியர் வளைவுகள் இதை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் எழுதலாம் பெசியர் வளைவு பண்புகள் பெசியர் வளைவு முதல் மற்றும் கடைசி கட்டுப்பாட்டு புள்ளியைக் கடந்து செல்கிறது அதே நேரத்தில் அது இடைநிலை கட்டுப்பாட்டு புள்ளிகளுக்கு அருகாமையில் உள்ளது எனவே முழு பெசியர் வளைவும் ஒரு கட்டுப்பாட்டு புள்ளியின் குவிந்த உமி உட்புறத்தில் உள்ளது நம் கட்டுப்பாட்டு புள்ளி நகர்த்தப்பட்டால் முழு வளைவும் நகரும் பல்லுறுப்புறுப்பு செயல்பாடாக இருப்பதால் பெசியர் வளைவு எளிதில் கணக்கிடப்படுகிறது மற்றும் எல்லையற்ற வேறுபாடு கொண்டுள்ளது பெசியர் வளைவின் கட்டுப்பாட்டு புள்ளிகள் மாற்றப்பட்டால் வளைவு அதன் வடிவத்தை மாற்றாமல் அதனுடன் தொடர்புடைய புதிய ஒருங்கிணைப்பு சட்டத்திற்கு நகரும் எனவே இது ஒரு மென்பொருளிலிருந்து மற்ற மென்பொருளுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் மாற்றுவதற்கான சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்குகிறது அல்லது உங்களிடம் ஒரு பயனர் ஒருங்கிணைப்பு அமைப்பு உலக ஒருங்கிணைப்பு அமைப்பு உள்ளது உலகத்திலிருந்து நீங்கள் பயனர் ஒருங்கிணைப்பு முறைக்குச் செல்கிறீர்கள் பயனரிடமிருந்து நீங்கள் மற்றொரு பயனர் ஒருங்கிணைப்பு முறைக்குச் செல்கிறீர்கள் நீங்கள் உருவாக்கிய பொருள் எந்த சிதைவும் அல்லது மாற்றமும் இல்லாமல் மாற்றப்படும் பி ஸ்ப்லைன்கள் எந்த அளவிலும் இருக்கலாம் ஆனால் கணினி கிராபிக்ஸ் இல் 2 அல்லது 3 அளவு பொதுவாக போதுமானதாகக் காணப்படுகிறது நீங்கள் n வது பட்டத்திற்கு செல்லலாம் உங்களிடம் அதிகமான தரவு இருக்கும் உங்களிடம் அதிகமான தரவு இருக்கும்போது இங்கேயும் அங்கேயும் அதிகமான பிழைகள் வரும் எனவே 2 மற்றும் 3 உடன் நிறுத்துவது நல்லது மேலும் நீங்கள் அதை கணக்கீட்டு ரீதியாக எளிதாக்குகிறீர்கள் மூன்றாம் வரிசை பல்லுறுப்புறுப்பு சமன்பாட்டிற்கு 4 தரவு புள்ளிகள் தேவை xi மற்றும் xi1 க்கு இடையிலான பல்லுறுப்புக்கோவை பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது மேற்கண்ட சமன்பாட்டில் xi மற்றும் xi1 இன் மதிப்புகளை மாற்றியமைப்பதன் மூலம் நாம் மாறிலிகளுக்குத் தீர்வு காணலாம் கட்டுப்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையைப் பொருட்படுத்தாமல் பி ஸ்பைலைன் வளைவுகள் வளைவின் அளவைத் தேர்ந்தெடுக்கும் நெகிழ்வுத்தன்மையைக் கொண்டுள்ளன நான்கு கட்டுப்பாட்டு புள்ளிகளுடன் ஒரு கன பெசியர் வளைவைப் பெற முடியும் இதன் மூலம் பி ஸ்பைலைன் வளைவு ஒரு நேரியல் இருபடி அல்லது ஒரு கன வளைவைப் பெறலாம் பி ஸ்பைலைன் சார்பு செயல்பாடுகளையும் கலத்தல் செயல்பாடுகள் பயன்படுத்துகிறது மற்றும் சமன்பாடு வடிவத்தில் உள்ளது பி ஸ்பைலைன் பண்புகள் பி ஸ்பைலைன் வளைவின் வரைவானது u இன் அளவுருக்களை முடிச்சு மதிப்புகளின் வரம்பில் வேறுபடுத்துவதன் மூலம் செய்யப்படுகிறது முடிச்சு திசையன் வளைவுக்கு நெகிழ்வுத்தன்மையை சேர்க்கிறது மற்றும் அதன் வடிவத்தின் சிறந்த கட்டுப்பாட்டை வழங்குகிறது ஒற்றுமையின் பகிர்வு எந்த முடிச்சு இடைவெளிக்கும்ui ui1 நேர் மறை வளைவு ஒரு கட்டுப்பாட்டு புள்ளியின் வடிவத்தைப் பின்பற்றுகிறது மற்றும் கட்டுப்பாட்டு புள்ளியின் குவிந்த உமியில் உள்ளது முழு பி ஸ்ப்லைன் வளைவும் கட்டுப்பாட்டு புள்ளிகளை மாற்றுவதன் மூலமாகவும் மாற்றப்பட்ட புள்ளிகளிலிருந்து வளைவை மீண்டும் வரைவதன் மூலமாகவும் மாற்றியமைக்கப்படலாம் இந்த ஸ்ப்லைன் உள்ளூர் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்துகிறது இது பெசியரில் இல்லை CAD க்கான பி ஸ்பைலைன் பண்புகள் கட்டுப்பாட்டு புள்ளிகளின் நிலையை மாற்றுவதன் மூலம் உள்ளூர் கட்டுப்பாட்டை அடைய முடியும் நீங்கள் இப்போது வளைவைத் துண்டித்து ஒவ்வொரு துண்டையும் நகர்த்துகிறீர்கள் பி ஸ்பைலைன் வளைவு இறுக்கமடைகிறது அதன் அளவை அதிகரிப்பதன் மூலம் பி ஸ்பைலைன் அளவு குறைவாக இருப்பதால் அது கட்டுப்பாட்டு பலகோணத்திற்கு நெருக்கமாகிறது k n 1 எனில் இதன் விளைவாக வரும் பி ஸ்பைலைன் வளைவு ஒரு பெசியர் வளைவு ஆகும் பி ஸ்பைலைன் வளைவு அதன் கட்டுப்பாட்டு புள்ளிகளின் குவிந்த உமியின் உள்ளே உள்ளது ஒருங்கிணைப்பு அமைப்பின் உருமாற்றம் பி ஸ்பைலைன் வளைவின் வடிவத்தை மாற்றாது வளைவின் அளவை அதிகரிப்பது கட்டுப்படுத்துவது கடினம் எனவே க்யூபிக் பி ஸ்ப்லைன் பெரும்பாலான பயன்பாடுகளைச் செய்ய போதுமானது பகுத்தறிவு வளைவுகள் ஒரு பகுத்தறிவு வளைவு 2 பல்லுறுப்புக்கோவைகளின் இயற்கணித விகிதத்தைப் பயன்படுத்துகிறது வடிவியல் மாற்றங்கள் பயன்படுத்தப்படும்போது அவற்றின் மாறுபாடு காரணமாக அவை CAD இல் முக்கியமானவை n1 புள்ளிகளால் வரையறுக்கப்பட்ட பகுத்தறிவு வளைவு பின்வருமாறு Rik ஒரு பகுத்தறிவு பி ஸ்பைலைன் அடிப்படை செயல்பாடு அது பின்வருமாறு நர்ப்ஸ் சீரான க்யூபிக் பி ஸ்ப்லைன் என்பது சம நீளங்களில் வரையறுக்கப்பட்ட அளவுரு இடைவெளிகளைக் கொண்ட வளைவுகள் ஆகும் அனைத்து CAD அமைப்புகளிலும் பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான திட்டம் ஒரே மாதிரியான பகுத்தறிவு இல்லாத பி ஸ்ப்லைன் உள்ளது இது ஒரே மாதிரியான முடிச்சு திசையனை அனுமதிக்கிறது இது பெசியர் மற்றும் பி ஸ்பைலைன் வளைவு இரண்டையும் உள்ளடக்கியது பி ஸ்ப்லைனின் பகுத்தறிவு வடிவத்தை இவ்வாறு எழுதலாம் wi என்பது ஒவ்வொரு உச்சிக்கும் எடையுள்ள காரணி நர்ப்ஸ் அவை அனைத்தும் பி ஸ்பைலைன் மேற்பரப்பு திறன்களைக் கொண்டுள்ளன கூடுதலாக அவை ஒவ்வொரு கட்டுப்பாட்டு புள்ளியையும் ஒரு எடையுடன் இணைப்பதன் மூலம் பி ஸ்பைன் மேற்பரப்புகளின் வரம்பைக் கடக்கின்றன பல்வேறு வகையான வளைவுகள் மற்றும் மேற்பரப்புகளின் சீரான பிரதிநிதித்துவம் நர்ப்ஸ் ஐப் பயன்படுத்தி செய்ய முடியும் வடிவியல் உருமாற்றத்தின் போதும் கணிப்பின் போதும் நர்ப்ஸ் மாறாதது கட்டுப்பாட்டு புள்ளிகள் மற்றும் எடைகளை கையாளுவதன் மூலம் பல்வேறு வகையான வடிவங்களை வடிவமைக்க நர்ப்ஸ் நெகிழ்வானது நர்ப்ஸ் தரவானது கட்டமைப்பில் உள்ள எடைகள் கட்டுப்பாட்டு புள்ளிகளை நோக்கி மற்றும் விலகி மேற்பரப்பு விலகலின் அளவை தீர்மானிக்கிறது இது உண்மையான கோனிக் பிரிவுகளான வளைவுகளை உருவாக்குவதை சாத்தியமாக்குகிறது கோனிக்ஸ் வில் மற்றும் ஈட்டிகளை அடிப்படையாகக் கொண்ட மேற்பரப்பை துல்லியமாக நர்ப்ஸ் மேற்பரப்பால் குறிப்பிடலாம் எனவே நர்ப்ஸ் இன் மதிப்பீடு நியாயமான வேகமாகவும் எண்ணியல் ரீதியாகவும் நிலையானது நர்ப்ஸ் இல் உள்ள முடிச்சு வெட்டுதல் சுத்திகரிப்பு நீக்குதல் உயரத்தின் அளவு பிரித்தல் போன்ற பல வசதிகள் வடிவமைப்பு செயல்முறை முழுவதும் பயன்படுத்த ஏற்றதாக அமைகின்றன நர்ப்ஸ் மேற்பரப்பை திட மாதிரியுடன் தைப்பதன் மூலம் ஏற்கனவே உள்ள திட மாதிரியில் இணைக்க முடியும் எனவே நீங்கள் திடமான மேற்பரப்பில் சேர்க்க விரும்பினால் அது சாத்தியமாகும் டிஜிட்டல் செய்யப்பட்ட புள்ளிகளை மேற்பரப்புகளில் பிடிக்க தலைகீழ் பொறியியல் நர்ப்ஸ் மேற்பரப்புகளை பெரிதும் சார்ந்துள்ளது எனவே நர்ப்ஸ் இன் சிக்கல் பகுப்பாய்வு வளைவுகள் மற்றும் மேற்பரப்புகளுக்கு கூடுதல் சேமிப்பு தேவை நர்ப்ஸ் அளவுருவாக்கம் பெரும்பாலும் எடைகளின் முறையற்ற பயன்பாட்டால் பாதிக்கப்படலாம் இது மேற்பரப்பு கட்டுமானத்தில் அடுத்தடுத்த சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அனைத்து வடிவியல் விசாரணை நுட்பங்களும் நர்ப்ஸ் உடன் சிறப்பாக செயல்படவில்லை திட மாதிரிகள் பற்றி நாம் பேசும்போது 6 வெவ்வேறு வகையான திட மாதிரிகள் உள்ளன மிகவும் பொதுவான ஒன்று இது எல்லை பிரதிநிதித்துவம் இதில் திடமானது பல எல்லைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு எல்லையும் சேமிக்கப்படுகிறது எல்லை பிரதிநிதித்துவம் பொருள் ஒரு எல்லைக்குட்பட்ட முகத்தின் மூலம் குறிக்கப்படுகிறது அது அதை இணைக்கிறது எனவே திடமானது ஒவ்வொரு எல்லையையும் கட்டுப்படுத்துகிறது ஒவ்வொரு முகமும் அதன் எல்லை விளிம்புகள் மற்றும் செங்குத்துகளால் குறிக்கப்படுகிறது ஆக்கபூர்வமான திட வடிவியல் பூலியன் செயல்பாடுகளின் வரிசைப்படுத்தப்பட்ட மரத்தால் பொருள் குறிக்கப்படுகிறது முனையம் அல்லாத முனைகள் முறைப்படுத்தப்பட்ட தொழிற்சங்கம் குறுக்குவெட்டு அல்லது வேறுபாடு போன்ற பூலியன் ஆபரேட்டர்களைக் குறிக்கின்றன முனைய முனைகள் ஒரு தொடக்கநிலை திட மற்றும் உருமாற்ற தரவைக் குறிக்கின்றன எனவே திடமான வடிவியல் மூலம் திடத்தை வரையலாம் இது ஒரு தனித்துவமான வழி அல்ல திடப்பொருளைக் குறிக்க பூலியன் செயல்பாடுகளைப் பயன்படுத்த பல வழிகள் உள்ளன செல் சிதைவு பொருள் கலங்களின் தொகுப்பின் கூட்டுத்தொகையாக அல்லது ஒன்றிணையாக வழங்கப்படுகிறது அதில் அது பிரிக்கப்பட்டுள்ளது ஒத்திசைவு செல்கள் எந்த வடிவத்திலும் அளவிலும் இருக்கலாம் இந்த பிரதிநிதித்துவ நுட்பம் வரையறுக்கப்பட்ட உறுப்பு மாதிரிகளின் அடிப்படையாகும் இடஞ்சார்ந்த ஆக்கிரமிப்பு கணக்கீடு பொருளானது அது ஆக்கிரமித்துள்ள க்யூபிகல் டிஸ்ஜாயின்ட் ஸ்பேஷியல் செல்கள் பட்டியலால் குறிக்கப்படுகிறது இது உயிரணு சிதைவின் ஒரு சிறப்பு வழக்கு அங்கு உயிரணுக்களின் வடிவம் க்யூபிகல் ஆகும் தொடக்க நிலையை நிறுவுதல் க்யூபாய்டு சிலிண்டர்கள் கூம்புகள் போன்ற திடமான தொடக்க நிலை தொகுப்பால் பொருள் குறிக்கப்படுகிறது ஒவ்வொரு தொடக்க நிலையும் பொதுவாக அளவுருவாக வரையறுக்கப்பட்டு ஒரு இடத்தில் அமைந்திருக்கும் இது எளிதாகிறது ஒரு கனசதுரத்தை ஒரு அளவுரு வடிவத்தில் குறிப்பது எளிதானது ஸ்வீப்பிங் இது ஒரு திடமான மாதிரியை உருவாக்க பயன்படுகிறது வளைவு அல்லது மேற்பரப்பை சில பாதைகளில் நகர்த்துவதன் மூலம் பொருள் குறிப்பிடப்படுகிறது நிலையான குறுக்கு வெட்டு பாகங்கள் மற்றும் சமச்சீர் பகுதிகளை மாதிரியாக மாற்ற இந்த முறை பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த 6 முறைகளும் ஒரு திடத்தை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன ஆக்கபூர்வமான திட வடிவியல் இல்லையெனில் CSG என அழைக்கப்படுகிறது CSG என்பது ஒரு மாதிரி முறையாகும் இது சிக்கலான திடப்பொருட்களை எளிய திட தொகுப்பு நிலை கலவைகளாக வரையறுக்கிறது முந்தைய சொற்பொழிவுகளில் எளிய திடமான தொகுப்பு நிலைகள் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டுள்ளன முனைய முனைகள் மாற்றங்களுடன் பழமையானவை அல்லது பழமையானவை முனையம் அல்லாத முனைகள் பூலியன் ஆபரேட்டர்கள் அல்லது திட பொருள் இயக்கங்கள் ஒவ்வொரு முனையமும் அல்லாத முனை மரங்களில் இரண்டு திட தொடக்கநிலை கலவையைக் குறிக்கிறது அம்ச அங்கீகாரம் மற்றும் வடிவமைப்பு அம்ச அங்கீகாரம் ஒரு வடிவியல் மாதிரியிலிருந்து அம்சங்களை அடையாளம் காணுதல் மற்றும் தொகுத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது அம்சங்களின் இத்தகைய இடுகை வரையறை ஊடாடும் அல்லது தானாகவே செய்யப்படலாம் எனவே CAD வரையப்பட்டவுடன் அம்சம் பிரித்தெடுத்தல் செய்யப்படுகிறது பொதுவாக அடையாளம் காணப்பட்ட நிறுவனங்கள் மாதிரியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன மற்றும் ஏற்பமைவு மற்றும் வடிவியல் அல்லாத பண்புக்கூறுகள் போன்ற கூடுதல் பொறியியல் தகவல்கள் பின்னர் அம்ச நிறுவனங்களுடன் தொடர்புடையவை உங்களிடம் ஒரு பயனர் ஒரு CAD மென்பொருள் மற்றும் வடிவியல் மாதிரி உள்ளது எனவே அம்ச அங்கீகார நடைமுறை பின்பற்றப்படுகிறது அம்சம் பிரித்தெடுக்கும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது பின்னர் நீங்கள் பெறுவது ஒரு அம்ச மாதிரி ஒரு அச்சுறு உள்ளது இது அம்சங்களை விரைவாக அடையாளம் கண்டு பின்னர் அதைச் செய்யத் தொடங்குகிறது எனவே அனைத்து முன் வரையறுக்கப்பட்ட அம்சங்களும் ஏற்கனவே கிடைக்கின்றன இது முழு CAD மாதிரியைப் பார்க்கும் தருணத்தைப் பிரிக்கிறது இது சில மாதிரிகள் அல்லது அம்சங்களாகப் பிரிக்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு அம்சமும் ஒரு அங்கீகாரம் இது ஒன்றாகும் பின்னர் பிரித்தெடுத்தல் இது இரண்டு ஆகும் அங்கீகாரம் மற்றும் பிரித்தெடுத்தல் இது முன்னும் பின்னுமாக செல்கிறது எனவே அங்கீகாரம் அம்சங்கள் மற்றும் வார்ப்புருக்களை அடிப்படையாகக் கொண்ட பிரித்தெடுக்கப்பட்ட நடைமுறைகள் எனவே நாம் அதை செய்து ஒரு அம்ச மாதிரியைப் பெறுகிறோம் அம்ச அடிப்படையிலான வடிவமைப்பு அம்சங்களின் வடிவமைப்பு அல்லது அம்ச அடிப்படையிலான வடிவமைப்பு என அழைக்கப்படுபவை 2D அல்லது 3D அம்சங்களின் நூலகத்தை தயாரிப்பு மாதிரிகளில் மட்டத்தில் வடிவமைப்பு தொடக்க நிலைகளாக பயன்படுத்துகின்றன அம்சத்தின் பயன்பாடு வடிவமைப்பு மற்றும் திடமான மாதிரிக்கு இடையில் மிகவும் இயல்பான இடைமுகத்தை வழங்குகிறது எடுத்துக்காட்டாக இயந்திர வடிவமைப்பில் ஒரு வடிவமைப்பாளர் நேரடியாக தொடர்புடைய குறைந்த மட்ட நிறுவனங்களைக் காட்டிலும் பாக்கெட் போன்ற உயர் மட்ட நிறுவனங்களுடன் நேரடியாக வேலை செய்ய முடியும் இதில் செங்குத்துகள் மற்றும் விளிம்புகள் உங்கள் பாக்கெட்டை உருவாக்குகின்றன செயல்முறை திட்டமிடலுக்கு பயனுள்ள கூடுதல் தகவல்களை வழங்கும் திறனை இந்த அம்சம் அனுமதிக்கிறது அம்சங்கள் குறிப்பிட்ட உற்பத்தி செயல்முறையை பிரதிபலிப்பதால் பாகங்கள் தயாரிக்கப்படலாம் என்று அவை உறுதியளிக்கின்றன அம்ச அடிப்படையிலான வடிவமைப்பு உங்களிடம் CAD மென்பொருள் வடிவியல் மாதிரி அம்ச மாதிரி உள்ளது எனவே அம்சத்தை நீங்கள் அதை அம்ச நூலகத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் ஒரு செயல்முறை நூலகம் உள்ளது நீங்கள் அதைப் பெற முயற்சிக்கிறீர்கள் பின்னர் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அம்ச அடிப்படையிலான வடிவமைப்பு அம்சம் மற்றும் அம்ச அங்கீகாரம் மூலம் வடிவமைப்பின் ஒருங்கிணைப்பு வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி ஒருங்கிணைப்புக்கு பொருந்தும் அங்கீகார செயல்பாட்டில் இருக்கும்போது பயனர் ஒரு பகுதியின் வடிவியல் மாதிரியை உருவாக்குகிறார் இது அம்சம் அடிப்படையிலான மாதிரியில் வெற்றிகரமாக பொருத்தப்படுகிறது அம்ச தொடர்புகள் மறுபுறம் வெட்டும் அம்சங்கள் வழக்கமான பிரதிநிதித்துவத்தில் உள்ளன மற்றும் அம்ச செயல்பாடுகளால் உருவாக்கப்படவில்லை என்னிடம் ஒரு கோப்பை உள்ளது இது ஒரு வெட்டும் அம்சம் கைப்பிடி ஒருங்கிணைக்கப்படுவது குறிக்கப்படுகிறது அம்ச செயல்பாட்டில் வழக்கமான பிரதிநிதித்துவங்கள் உருவாக்கப்படவில்லை வெட்டும் மற்றும் ஊடாடும் அம்சங்களை பிரித்தெடுக்க வழிமுறைகள் தேவை ஆனால் இன்று கிடைக்கும் வெவ்வேறு உள்ளீட்டு பிரதிநிதித்துவங்களில் இயங்குகின்றன எனவே இதன் மூலம் அம்ச தொடர்பு மற்றும் அம்சம் பிரித்தெடுத்தல் தொடர்பு மற்றும் பிரித்தெடுத்தல் ஆகியவற்றைச் செய்ய முயற்சிக்கிறோம் மேலும் 3D பொருளைப் பெற முயற்சிக்கிறோம் அம்ச தொடர்பு சிக்கலை அம்ச உறவுகளின் சிக்கலாகக் கருதலாம் தற்போதுள்ள அம்ச அங்கீகார அமைப்பு எதுவும் இல்லை இது இன்றைய நிலவரப்படி அனைத்து 3D திட தொடக்கநிலை அம்சங்களையும் அங்கீகரித்தது பிரிவின் நினைவூட்டல் ஒரு எடுத்துக்காட்டுடன் தொடர்பு கொள்ளும் அம்சங்களின் சிக்கலை வரையறுக்கிறது வடிவமைக்கப்பட்ட பொருள்களை உற்பத்தி செய்வதில் தொடர்பு கொள்ளும் அம்சங்கள் மிகவும் பொதுவானவை அம்ச அடிப்படையிலான வடிவமைப்பு அம்சங்களின் வடிவமைப்பு அல்லது அம்ச அடிப்படையிலான வடிவமைப்பு என அழைக்கப்படுபவை தயாரிப்பு மாதிரி மட்டத்தில் வடிவமைப்பு தொடக்க நிலைகளாக 2D மற்றும் 3D அம்சங்களின் நூலகத்தைப் பயன்படுத்துகின்றன இந்த அம்சங்களின் பயன்பாடு வடிவமைப்பு மற்றும் திடமான மாதிரிக்கு இடையில் மிகவும் இயல்பான இடைமுகத்தை வழங்குகிறது இயந்திர வடிவமைப்பில் எடுத்துக்காட்டாக ஒரு பாக்கெட் இருந்தால் இந்த பாக்கெட் கோடுகள் மற்றும் தளங்களாக பிரிப்பதை விட அது முழுமையாக உள்ளது செயல்முறை திட்டமிடலுக்குப் பயன்படுத்தப்படும் கூடுதல் தகவல்களை வழங்கும் திறனை இந்த அம்சம் அனுமதிக்கிறது அம்சங்கள் எளிய உற்பத்தி செயல்முறைகளை பிரதிபலிப்பதால் பாதையை உருவாக்க முடியும் என்று அவை உறுதியளிக்கின்றன செயல்முறை இப்படித்தான் எனவே உங்களிடம் உங்கள் CAD மென்பொருள் உள்ளது அதில் நீங்கள் வடிவியல் மாதிரிகளை செய்கிறீர்கள் உங்களிடம் அம்ச மட்டு உள்ளது இது வந்து அம்சங்களை பிரித்தெடுக்கும் பின்னர் இது பயனரிடம் பேசுகிறது வடிவமைப்பாளர் எனவே அம்சத்தை அறிந்துகொள்வதன் மூலம் செயல்முறை வெளியேற்றப்பட்டு அதைப் பெற முயற்சிக்கிறீர்கள் எனவே இது அம்ச அடிப்படையிலான வடிவமைப்பின் எளிய திட்ட வரைபடமாகும் அம்சம் மற்றும் அம்ச அங்கீகாரம் மூலம் வடிவமைப்பின் ஒருங்கிணைப்பு இன்று வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி ஒருங்கிணைப்புக்கு பொருந்தும் எனவே வடிவமைப்பு அம்சம் ஒரு வடிவமைப்பாளர் அம்ச அங்கீகார பயன்பாடு உற்பத்தி ஆகும் ஒரு பயனர் ஒரு சூழல் சார்ந்த பிரதிநிதித்துவத்தை உருவாக்க முடியும் இது குறிப்பிட்ட மற்றும் பயன்பாட்டின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு தகவலறிந்ததாகும் அங்கீகார செயல்பாட்டில் இருக்கும்போது பயனர் உங்கள் பகுதியின் வடிவியல் மாதிரியை உருவாக்குகிறார் இது அம்ச அடிப்படையிலான மாதிரியில் வெற்றிகரமாக மேப் செய்யப்படுகிறது CAD மாதிரியிலிருந்து அம்சங்களை நேரடியாக அடையாளம் காண அம்ச அங்கீகாரம் பயன்படுத்தப்படுகிறது ஒரு பாதை மாதிரியின் உயர் மட்ட நிறுவனங்களிலிருந்து ஒரு வடிவியல் அம்சத்தைப் பெறுவது எளிதானது இதில் ஒவ்வொரு அம்சமும் ஒரு திடமான உடலின் கூறுகளுடன் தொடர்புடையது மறுபுறம் வடிவியல் மாதிரியை அம்ச பிரதிநிதித்துவமாக மாற்றுவது மிகவும் கடினம் வெட்டும் அம்சங்கள் வழக்கமான பிரதிநிதித்துவங்களில் குறிப்பிடப்படுகின்றன மற்றும் அம்ச செயல்பாட்டால் உருவாக்கப்படவில்லை வெட்டும் அம்சங்கள் எப்போதும் ஒரு சவாலாக இருக்கும் உதாரணமாக உங்களிடம் ஒரு சிலிண்டர் உள்ளது உங்களிடம் ஒரு தளம் உள்ளது அதை வெட்டுகிறது பின்னர் நீங்கள் ஒரு நீள்வட்டத்தைப் பெறுவீர்கள் இப்போது இந்த நீள்வட்டம் வேறு சிலிண்டருடன் இணைக்கப்பட்டிருந்தால் இது ஒரு சுவாரஸ்யமான அம்சமாகும் குறுக்குவெட்டு அம்சங்கள் வழக்கமான பிரதிநிதித்துவத்தில் குறிப்பிடப்படுகின்றன மற்றும் அம்ச செயல்பாட்டால் உருவாக்கப்படவில்லை வெட்டும் மற்றும் ஊடாடும் அம்சங்களை பிரித்தெடுக்க இன்று பல வழிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன செயல்முறைத் திட்டத்தில் அம்ச தொடர்பு வேறுபட்ட வழியை எடுக்கும் எந்திர அம்சங்களின் தொகுப்பு சரியான வரிசையில் இயந்திரம் செய்யப்படாவிட்டால் எந்தவொரு அம்சமும் ஏற்கனவே பகுதியிலுள்ள மற்றொரு அம்சத்துடன் தொடர்பு கொள்ள முடியாது இதனால் தவறான பகுதியை உருவாக்குகிறது எனவே இப்போது நாம் CAD லிருந்து CAM பற்றி பேசுகிறோம் இந்த விஷயங்கள் அனைத்தும் விரைவான உற்பத்தி CAD மட்டும் செய்வது உற்பத்திக்கு முக்கியமல்ல எனவே CAD செய்து தரவை CAM ஆக மாற்றி தானாகவே செய்ய அங்கீகார மாதிரிக்கு இந்த அம்சங்கள் அனைத்தும் தேவை அம்ச தொடர்பு சிக்கலை அம்ச உறவுகளின் சிக்கலாகக் கருதலாம் அனைத்து வகையான 3D திட அம்ச தொடக்க நிலையையும் அவற்றின் பல்வேறு ஊடாடும் சேர்க்கைகளையும் அங்கீகரிக்கக்கூடிய அம்ச அங்கீகார அமைப்பு தற்போது இல்லை இந்த பகுதியின் நினைவூட்டல் ஒரு எடுத்துக்காட்டுடன் அம்சங்களை வெட்டும் சிக்கலை வரையறுக்கிறது தொடர்பு கொள்ளும் அம்சங்கள் மிகவும் பொதுவானவை அல்லது வடிவமைப்பு பொருள்களை உற்பத்தி செய்கின்றன இந்த சொற்பொழிவில் நாம் பார்த்தது என்னவென்றால் CAD மற்றும் CAM இன் செயல்பாடு என்ன CAD CAM தரநிலைகள் யாவை வடிவியல் மாதிரிகளின் செயல்பாடுகள் என்ன செயற்கை வளைவுகள் பெசியர் பி ஸ்ப்லைன் மற்றும் NURBS ஆகியவற்றின் முக்கியத்துவம் கட்டுப்பாடு அடிப்படையிலான மாதிரியை வரையறுக்கவும் CSG ஐ விளக்குங்கள் அம்ச அங்கீகாரத்தை வரையறுத்து அதன் நடைமுறையை விளக்குங்கள் அம்சங்களால் வடிவமைப்பை வரையறுத்து அதன் நடைமுறையை விளக்குங்கள் அம்ச தொடர்பு என்ன இந்த தலைப்புகளை தான் CADயின் இந்த விரிவுரையில் பார்த்தோம் CAD இல்லை என்றால் CAM இல்லை CAM இல்லை என்றால் விரைவான உற்பத்தி இல்லை இந்த விஷயங்கள் அனைத்தும் CAD இலிருந்து வந்தவை எனவேCAD ஐ சரியாக பிரதிநிதித்துவப்படுத்துவது உங்களுக்குத் தெரிந்தால் அடுத்த கட்டம் கவனிக்கப்படுகிறது CAD இல் உங்களிடம் வடிவியல் எளிய வடிவியல் மற்றும் சிக்கலானது பகுப்பாய்வு மேற்பரப்பு மற்றும் இலவச வடிவ மேற்பரப்பு அல்லது செயற்கை மேற்பரப்புகள் உள்ளன எனவே பகுப்பாய்வு மேற்பரப்புகளில் அளவுரு வடிவங்களைச் செய்யலாம் செயற்கை மேற்பரப்பில் நீங்கள் வளைவுகள் போன்ற அம்சங்களில் வேலை செய்ய வேண்டும் இந்த வளைவுகள் பி ஸ்ப்லைன் பெசியர் நர்ப்ஸ் போன்ற செயற்கை வளைவுகளைப் பயன்படுத்தி ஒரு ஃப்ரீஃபார்ம் மேற்பரப்பை உருவாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அனைத்து பிரதிநிதித்துவங்களும் இதுவாகும் இப்போது வரை நாம் ஒரு வளைவைப் பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோம் உங்களிடம் ஒரு பெரிய வளைவு உள்ளது அதை நாம் பல சிறிய வளைவுகளாகப் பிரித்துப் பார்க்கிறோம் ஒவ்வொரு வளைவின் ஆரம் மாறுகிறது முதலில் தொடர்ச்சியைப் பெறுவதில் ஏற்படும் சிக்கல் பின்னர் ஒவ்வொரு வளைவிலும் தொடர்ச்சி மற்றும் கட்டுப்பாட்டு புள்ளிகளின் மென்மையானது ஒரு சவாலாகும் பின்னர் அதை அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்றோம் அம்ச அங்கீகாரம் இன்று நகரத்தின் பேச்சு என்னவென்றால் CAD மூலம் அம்ச அங்கீகாரம் ஆனது ஒன்று விவரங்களை பிரித்தெடுப்பது மற்றொன்று தொடர்பு அல்லது விவரங்களின் குறுக்குவெட்டு இருக்கும்போது அந்த அம்சங்களை எவ்வாறு பிரித்தெடுப்பது இதைத்தான் இந்த சொற்பொழிவில் பார்த்தோம் மிக்க நன்றி